மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கிற்கான மற்றொரு முறை பவர் ஸ்லோப் முறை என்று அழைக்கப்படுகிறது இங்கே IV வளைவைக் குறிப்பிடுகையில் இந்த VT க்கு எதிராக IT ஐ வரைவேன் டெர்மினல் வோல்ட் மற்றும் டெர்மினல் கரண்ட் IV சிறப்பியல்பு மற்றும் இது PV சிறப்பியல்பு பீக் பவர் பாயிண்டில் நான் ஒரு செங்குத்து வரைவேன் இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் பவர் ஆபரேட்டிங் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது Pm இல் பீக் பாயிண்டில் இந்த பவரின் ஸ்லோப் dp dv 0 ஆகும் ஆப்பரேட்டிங் பாயின்ட்டின் இடதுபுறத்தில் பவரின் ஸ்லோப் நேர்மறையானது ஆப்பரேட்டிங் பாயின்ட்டின் வலதுபுறத்தில் பவரின் ஸ்லோப் எதிர்மறையானது எனவே இந்த மாற்றம் பவர் ஸ்லோபின் மாற்றமாகும் இது மேக்ஸிமம் பவர்பாயின்ட் ஐ கண்காணிக்கப் பயன்படுகிறது பவர் P என்பது vT ஐ iTஆல் பெருக்குவதற்கு சமம் மற்றும் dpdvT ஆனது X ஆக்சில் dvTஐ பொருத்தது நம்மிடம் iT vT diTdvT உள்ளது எனவே இந்த உறவைத்தான் நீங்கள் கொண்டுவர வேண்டும இந்த மேக்ஸிமம் பவர்பாயிண்ட் உடன் தொடர்புடைய ஆப்பரேட்டிங் பாயிண்டில் இந்த மேக்ஸிமம் பவர் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் உள்ளது இங்கே dpdvT 0 க்கு சமம் இங்கே ஸ்லோப் 0 ஆகும் எனவே இங்கே 0 ஐ அப்ளை செய்தால் பிக் பவர் பாயிண்டில் diTdvT ஆனது iTvT ஆல் வழங்கப்படுகிறது இது மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கிற்கான அமைக்கும் சமன்பாடு ஆகும் இதன் பொருள் மேக்ஸிமம் பவர் ஆப்பரேட்டிங் பாயிண்டில் நீங்கள் diTdvT didv ஐ ஸ்லோப் ஆக எடுத்துக் கொண்டால் இந்த IV வளைவையும் ஸ்லோப் ஆக நீங்கள் எடுத்துக் கொண்டால் அது iTvT க்கு சமமாகும இப்போது இந்த சமன்பாட்டை நீங்கள் கருத்தில் கொண்டால் அதை மறுசீரமைக்கவும் diTdvT dpdvT iTvT இந்த சமன்பாட்டைக் கவனியுங்கள் இப்போது இந்த பகுதி பீக் பவர் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இடதுபுறத்தில் இருந்தால் diTdvT ஆனது - iTvT ஐ விட அதிகமாக இருக்கும் இங்கே dpdvT ஸ்லோப் நேர்மறையானது மற்றும் இந்த நேர்மறையான - iT diTdvT ஐ உயர்த்தும் இந்த மதிப்பு - iTvT மதிப்பை விட அதிகமான மதிப்பைக் கொண்டிருக்கும் இப்போது ஆப்பரேட்டிங் பாயிண்டின் இந்த பிரிவில் dp dv எதிர்மறையானது எனவே இது மிகவும் எதிர்மறையாக இருக்கும் எனவே ditdvt ஆனது - iTvT விட குறைவாக உள்ளது ஆகவே மேக்ஸிமம் பவர்பாயிண்ட் எங்குள்ளது என்பதை அடையாளம் காண நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லாஜிக் இதுதான் நாம் - iTvT ஐ இடது பக்கமாகக் கொண்டு வந்து ஒன்றாக இந்த பேராமீட்டர் உடன் இணைப்போம் அப்போது diTdvT iTvT ஆக இருக்கும் இது MPPT லாஜிக்கை செய்வதற்கான கீ ஆக பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த பேராமீட்டர் 0 ஐ விட அதிகமாக இருந்தால் கரண்ட் ஆபரேட்டிங் பாயிண்ட் பீக் பவர்பாயிண்ட் இன் இடதுபுறத்தில் விடப்படுகிறது இது 0 க்கு சமமாக இருந்தால் கரண்ட் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் பீக் பவர்பாயின்ட் இல் உள்ளது இது 0 க்கும் குறைவாக இருந்தால் கரண்ட் பாயிண்ட் இந்த பகுதியில் உள்ளது இது பிக் பவர் பாயின்ட் இன் வலதுபுறம் உள்ளது எனவே மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கை அடைய ஒருவர் பயன்படுத்தக்கூடிய உள்நுழைவு இது இந்த iT vT வளைவைக் கருத்தில் கொண்டு இந்த பகுதியை கருத்தில் கொள்ளுங்கள் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கிருந்து அங்கு நகர்கிறது அல்லது அது அங்கிருந்து இங்கு நகர்கிறது என்று சொல்லலாம் எனவே ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இந்த பக்கத்தில் உள்ளது நாம் இப்போது வரையறுத்த பேரா மீட்டர் diTdvT iTvT நேர்மறையாக இருக்கும் இது இந்த பாயிண்டில் 0 ஆக மற்றும் எதிர்மறையாக இருக்கும் இதை ஒரு ρ என அழைக்கிறேன் நாம் அதை ஒரு குறியீடாகக் கொடுப்போம் இதை செயல்படுத்தும்போது அது ஒரு டிஜிட்டல் டொமைன் ஆக நீங்கள் ∆iT∆vT iTvT ஆக செய்யலாம் எனவே இது ஏறக்குறைய இதற்கு அல்லது அனலாக் டொமைன்னுக்கு ஒத்ததாக இருக்கும் நீங்கள் iT மற்றும் vTயை தனித்தனியாக வேறுபடுத்தி அவற்றை வகுத்து iTvT உடன் கூட்டவும் எனவே இதில் இந்த பேராமீட்டர் ρ ஐ வைத்து வேவ் ஃபார்ம் ஐ நேரத்தை பொறுத்து உருவாக்கலாம் ஆகவே ஆப்பரேட்டிங் பகுதி இந்த பீக் பவர் பாயிண்ட்டை கடக்கும்போது உள்ள சிறிது நேரத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில்ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கும்போது ρ நேர்மறையானது மற்றும் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கும் நேரத்தில் ρ எதிர்மறையானது பின்னர் அது நேர்மறையிலிருந்து எதிர்மறையாக இங்கு மாறுகிறது எனவே நீங்கள் டைம் வேவ் சேப்பை போன்ற ஒரு விஷயத்தை பெறுவீர்கள் இப்போது இதை எவ்வாறு செயல்படுத்துவோம் என்று பார்ப்போம் இப்போது ஒரு கம்பேரெட்டரை உருவாக்குவோம் இது ஒரு கம்பரட்டர்ρ என்பது கம்பேரெட்டருக்கு கொடுக்கப்படும் இன்புட்டில் ஒன்றாகும் இது பவர் சப்ளை இதில் VCC மற்றும் VCC உள்ளது இப்போது இந்த கம்பேரெட்டர் இதை இங்கே ஜீரோ கிராசிங் டிடெக்டராகக் கருதலாம் அவுட்புட்டில் இது போன்ற ஒரு சேப் இருக்கும் எனவே இது அதிகமாக இருக்கும்போது அது குறைவாகவும் இது குறைவாக இருக்கும்போது அது அதிகமாகவும் மாறும் மற்றும் இது VCC இலிருந்து VCC க்கு செல்லும் இப்போது இந்த கம்பேரெட்டரை ஒரு கிளிப்பருடன் பின்தொடரவும் எதிர்மறை பகுதியை அகற்றி அதை VCC க்கு 0 ஆக உருவாக்குகிறேன் எனவே நீங்கள் டையோட்களைப் பயன்படுத்தி கிளிப்பர் சர்க்யூட் வைத்திருந்தால் நீங்கள் கிளிப்பரில் பெரும் அவுட்புட் ஆனது 0 மற்றும் எதிர்மறை பகுதி கிளிப் செய்யப்படுகிறது மற்றும் மீதமுள்ள நேர்மறை பகுதியானது VCC இல் இருக்கும் பின்னர் இந்த வேவ் ஃபார்மை 0 முதல் 1 வரை அளவிட விரும்புகிறேன் 0 முதல் VCC வரை அளவிட நான் விரும்பவில்லை அதை 0 முதல் 1 வரை வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம் எனவே இதை ஒரு கெயின் சர்க்யூட் ஸ்கேலார் மூலம் பின்தொடரவும் மற்றும் கெயின் சர்க்யூட் அவுட்புட்டில் நீங்கள் எதிர்பார்ப்பது 0 முதல் 1 வரை இருக்கும் எனவே கெயின் 1 VCC இக்கு சரிசெய்யும் இதனால் நீங்கள் 0 முதல் 1 வரை பெறுவீர்கள் இப்போது நான் அதை ஃபில்டர் வழியாக அனுப்புகிறேன் அதை RC ஃபில்டர் ஆக கற்பனை செய்து பாருங்கள் அல்லது அது ஓபன் ஃபில்டர் ஆக இருக்கலாம் இந்த ஃபில்டரின் அவுட்புட் வேவ் ஃபார்ம் இதுபோன்றதாக இருக்கும் இப்போது இதை முதலில் வரையலாம் இன்புட்டில் என்ன இருக்கிறது இன்புட்டில் இது 0 முதல் 1 வரை உள்ளது மேலும் அவுட்புட் ஃபில்டர் இந்த நேரத்தில் இது 0 ஐ நோக்கிச் செல்லத் தொடங்கும் பின்னர் இந்த நேரத்தில் ஃபில்டர் 1 வரை செல்லத் தொடங்கும் இப்போது இதை நாம் ஒரு ட்ரையாங்கிள் வே ஃபார்ம் ஒரு ட்ரையாங்கிள் கேரியருடன் ஒப்பிட்டு பல்ஸ் வித் மாடுலேட்டடு வேவ் சேப் உருவாகும் இது PV பேனல் உடன் இணைக்கப்பட்டு இருக்கும் DC DC கன்வெர்ட்டருக்கு d இன்புட் ஆகும் எனவே என்ன நடக்கிறது இப்போது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கே இருந்தது இது அதிகமாக இருந்தது எனவே இது குறைவாகிறது என்று சொல்லலாம் எனவே இதுகுறைந்துவிட்டால் கிளிப்பர் அதை 0வை கிளிப் செய்துள்ளது இங்குள்ள கெயின் 0 ஆக இருக்கும் மற்றும் ஃபில்டரின் அவுட்புட் 0 ஐ நோக்கி நகர்கிறது அது 0 ஐ நோக்கி நகர்ந்துகொண்டே இருக்கும் அதாவது டியூட்டி சைக்கிள் குறைகிறது DC DC கன்வெர்ட்டர் ஐ ஒரு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் என்று கருதுங்கள் இது d 0 எனும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமில் 1RT லோடு லைனுக்கு உள்ளது d 1 எனும்போது மற்றொரு எக்ஸ்ட்ரீமில் 1RT உள்ளது லோடு லைன் செங்குத்து வழியாக இருக்கும் இது பக் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் RT R01 dd2 இருந்து வருகிறது எனவே இப்போது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கே மேக்ஸிமம் பவர் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இன் இடதுபுறத்தில் எங்கேயோ உள்ளது மற்றும் டியூட்டி சைக்கிள் இங்கே எங்கேயாவது இருப்பதை பார்த்தோம் ஃபில்டரின் காரணமாக டியூட்டி சைக்கிள் 0 ஐ நோக்கி குறைகிறது ஏனென்றால் இன்புட் இங்கே 0 ஆகும் இப்போது அது குறைந்து வருவதால் டியூட்டி சைக்கிள் 1 முதல் 0 வரை குறைகிறது இது லோடு லைனை இவ்வாறு ஷிப்ட் ஆக்குகிறது லோடு லைன் ஷிப்ட் ஆவதால் ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டும் ஏரோ உடன் இதேபோன்று ஷிப்ட் ஆகிறது மற்றும் இது பீக் பவர் பாயிண்ட் ஐ கடந்ததும் ρ இல் ஒரு நிலையற்ற நிலை ஏற்படும் ρ குறைந்தவுடன் இது நேர்மறையாகிறது மற்றும் உயர்ந்ததாகிறது இது இங்கே உயர்வதால் கெயின் இதை 1 க்கு சமமாக்குகிறது மேலும் ஃபில்டர் அவுட்புட்டின் திசையை மாற்றுகிறது இது 1 ஐ நோக்கி நகரத் தொடங்கும் அதாவது டியூட்டி சைக்கிள் அதிகரித்து வருகிறது நீங்கள் DC DC கன்வெர்ட்டருக்கு இன்புட்டை கொடுக்கும் டியூட்டி சைக்கிள் அதிகரித்து வருகிறது எனவே இங்கிருந்து மீண்டும் அது அதிகரித்து வருகிறது எனவே இது மீண்டும் பின்னோக்கி நகரத் தொடங்கும் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் பின்னோக்கி இந்த திசையில் மீண்டும் நகரும் எனவே அது மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து 0 ஐக் கடக்கிறது பின்னர் மீண்டும் திசையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது எனவே டியூட்டி சைக்கிள் நகர்வது தொடர்ந்து கொண்டே இருப்பதால் ஆப்ப ரேட்டிங் பாயிண்ட் மேக்ஸிமம் பவர்பாயின்ட்ஐ சுற்றி முன்னும் பின்னுமாக நகர்ந்து கொண்டே இருக்கும் இந்த ஹிஸ்டெரெசிஸ் கன்வெர்ட்டருக்கு பொருத்தமான ஹிஸ்டெரெசிஸை அமைப்பதன் மூலம் முடிந்தவரை முன்னும் பின்னுமான இந்த இயக்கத்தை நீங்கள் குறைக்க முடியும் நீங்கள் ஒரு சிறிய ஹிஸ்டெரெசிஸ் பேண்ட்டைக் கொடுத்தால் இது ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டுக்கு மிக அருகில் சுற்றி இருக்கும் நீங்கள் ஒரு பரந்த ஹிஸ்டெரெசிஸ் பேண்ட்டைக் கொடுத்தால் இங்கே மாறுபாடு பரவலாக இருக்கும் எனவே இந்த வழியில் இந்த குறிப்பிட்ட பவர் ஸ்லோப் முறை மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங் ஐ செய்ய முடியும்